வணக்கம் இந்த வகுப்பில் நாம் சூப்பர்பிளாஸ்டிஸிட்டி தன்மையைப் பார்க்கப் போகிறோம் இது மீண்டும் ஒரு மெட்டீரியல் நிகழ்வு ஆகும் இது நானோ அளவோடு தொடர்புடையவருடன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படியே இந்தத் துறையுடன் தொடர்புடைய சில பின்னணியைப் பார்க்கப் போகிறோம் பின்னர் இந்த சோதனைகளைச் செய்ய சில சோதனைகள் மற்றும் இந்த சோதனைகளைப் பார்ப்பதற்கான வழிகளைப் பாருங்கள் மேலும் அந்த செயல்பாட்டில் மாதிரியுடன் தொடர்புடைய தொகுப்பைப் பாருங்கள் நானோகிரிஸ்டலின் அமைப்பைக் கொண்ட மாதிரிகளை ஒருங்கிணைப்பதற்கான புதிய வழியையும் மேலும் அந்த மாதிரிகளைப் படிப்பதற்கான புதிய வழிகளையும் நாம் பார்க்கிறோம் எனவே இவைதான் நாம் பார்க்கும் பொருட்கள் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நான் கூறியது போல அந்த நிகழ்வின் பின்னணியில் வெவ்வேறு நிகழ்வுகளைப் பார்க்கிறோம் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு பகுப்பாய்வு செயல்முறைகளுக்குப் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு நுட்பங்களைப் பார்க்கிறோம் எனவே அதைத்தான் இன்று செய்வோம் எனவே இந்த பாடத்திட்டத்திற்கான நம் கற்றல் நோக்கங்கள் சூப்பர் பிளாஸ்டிசிட்டியை சுருக்கமாகப் பார்ப்பது பொருட்களின் இயந்திர பண்புகளுடன் தொடர்புடைய படிப்புகளை நீங்கள் பார்க்கலாம் அங்கு சூப்பர் பிளாஸ்டிசிட்டி மிக விரிவாக விவாதிக்கப்படுகிறது சூப்பர் பிளாஸ்டிசிட்டி பற்றிய மிகச் சுருக்கமான கண்ணோட்டத்தை நாம் பார்க்கப்போகிறோம் குறிப்பாக சூப்பர் பிளாஸ்டிசிட்டிக்கும் பிளாஸ்டிசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நான் வெளியே கொண்டு வர விரும்புகிறேன் எனவே இது நாம் புரிந்துகொள்ள முயற்சிக்க சிறிது நேரம் செலவிட விரும்பும் ஒன்று சூப்பர் பிளாஸ்டிசிட்டிக்காக மக்கள் முன்மொழிந்த சில மாதிரிகளையும் நான் பார்க்க விரும்புகிறேன் இந்த நிகழ்வு மெட்டிரியல் மட்டத்தில் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நீங்கள் ஒரு மேக்ரோஸ்கோபிக் மட்டத்தில் பார்க்கிறீர்கள் எனவே இதுதான் நாம் தொடர விரும்பும் யோசனை சூப்பர் பிளாஸ்டிக் தன்மை பற்றிய யோசனையைப் பார்ப்போம் பொதுவாக இது நீங்கள் 100 அல்லது 1000 நீளத்தைக் கொண்டிருக்கக்கூடிய சாத்தியத்தைப் பார்க்கிறது இதன் மூலம் நாம் என்ன சொல்கிறோம் எனவே நீங்கள் ஒரு டென்ஸைல் சோதனை செய்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு மாதிரியை எடுத்து நீங்கள் ஒரு டென்ஸைல் சோதனை செய்கிறீர்கள் எனவே அது உங்கள் நாய் எலும்பு மாதிரி பின்னர் நீங்கள் இதில் ஒரு டென்ஸைல் சோதனை செய்கிறீர்கள் நீங்கள் அதைச் சோதிக்கத் தொடங்கும்போது இறுதியில் சில நெக்கிங் செயல்முறை இருக்கும் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் எலாஸ்டிக் டிஃபார்மேஷனை மட்டுமே பார்க்கிறீர்கள் பின்னர் இறுதியில் ஒருவித பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஏற்படத் தொடங்குகிறது எனவே சில பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் நிகழ்கிறது பின்னர் உங்களிடம் சில கழுத்திடல் உள்ளது பின்னர் இறுதியில் மெட்டிரியல் விரிவடையத் தொடங்குகிறது நாம் இறுதி நீட்டிப்பைப் பார்க்கிறோம் எனவே இறுதியாக மாதிரி அது போன்றதாக இருக்கும் உண்மையில் நான் அதை மாற்ற வேண்டும் எனவே அது போல் தோன்றும் ஒன்று ஆனால் இறுதியாக உங்களிடம் எலும்பு முறிந்த மாதிரி உள்ளது எனவே நீங்கள் சாதித்த இறுதி நீளத்தைப் பாருங்கள் எனவே உங்களிடம் சில காஜ் லெந்த் உள்ளது பின்னர் அந்த ரீஜியனிற்கான உங்கள் அசல் நீளத்துடன் ஒப்பிடும்போது அந்த மாதிரியின் இறுதி நீளத்தைப் பார்க்கிறீர்கள் பின்னர் அது தோல்வியடைவதற்கு முன்பு அது எவ்வளவு நீளமானது என்பதைப் பற்றிய சில யோசனைகளைத் தருகிறது வழக்கமாக நீங்கள் பல பத்து சதவிகிதத்தைப் பார்க்கிறீர்கள் எங்கே இந்த வகையான வழக்கமான பிளாஸ்டிசிட்டி பிஹேவியரை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் 100 க்கும் அதிகமான நீளத்தையும் சில சமயங்களில் 1000 ஐயும் பார்க்கிறீர்கள் 2000 நீட்டிப்பு பற்றிய அறிக்கைகள் கூட உள்ளன எனவே நீங்கள் ஒரு மாதிரியை எடுத்துக்கொள்வீர்கள் மேலும் அது எலும்பு முறிவுக்கு முன்னர் நீளமான மிக நீண்ட மாதிரியை வைத்திருக்கிறது இந்த நிகழ்வு கவனிக்கப்பட்டவுடன் சூப்பர் பிளாஸ்டிசிட்டி என குறிப்பிடப்படுகிறது இது உங்களுக்கு மிகவும் சிக்கலானதாக இருக்க உதவுகிறது இது மிக முக்கியமான உலோகத்தை உருவாக்கும் நிகழ்வு மற்றும் எந்தவொரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவும் நீங்கள் உலோக வேலைகளைச் செய்யும்போது சில சிக்கலான வடிவங்களைப் பெற அதைப் பயன்படுத்தலாம் மேலும் அந்த எல்லா நிகழ்வுகளிலும் அந்த மெட்டிரியலை உடைக்காமல் இறுதி வடிவம் பெறுவது மிகவும் முக்கியம் எனவே சில சிக்கலான வடிவத்தை நீங்கள் உருவாக்க முயற்சிக்கும் சில ஆழமான கோப்பை வேண்டும் மற்றும் பல மேலும் அந்த முழு விஷயமும் கோப்பையில் விரிசல் இல்லாமல் அல்லது அந்த கோப்பையின் சில உடைந்த பகுதி இல்லாமல் உருவாக வேண்டும் அதனால் அதாவது அந்த வரம்பில் பிளாஸ்டிக்கை தொடர்ந்து உருக்குலைக்க வேண்டும் அதற்கு மேல் நீங்கள் அதை உருக்குலைக்கிறீர்கள் இந்த சூப்பர் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் செயல்முறை உண்மையில் எங்களுக்கு உதவுகிறது இது வழக்கமாக உயர் ஹோமோலோகஸ் வெப்பநிலை என குறிப்பிடப்படும் உயர்வில் நிகழ்கிறது மற்றும் இந்த ஹோமோலோகஸ் வெப்பநிலை மாதிரியுடன் தொடர்புடைய வெப்பநிலையை குறிக்கிறது ஒரு மெல்டிங் பாய்ண்ட் எனவே மாதிரியின் வெப்பநிலை எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரியின் Tm ஆல் வகுக்கப்பட்டுள்ள வெப்பநிலை Ts இல் அறியப்படுகிறது எனவே நீங்கள் மாதிரியின் அரை மெல்டிங் பாய்ண்டைப் பார்க்கிறீர்கள் அல்லது அந்த 0 6Tm etcetera ஐ விட அதிகமாக பார்க்கிறீர்கள் நீங்கள் அதிக ஹோமோலோகஸ் வெப்பநிலையில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இது வெறுமனே எண்ணும் வெப்பநிலை அல்ல எதையாவது அதிக வெப்பநிலை அல்லது குறைந்த வெப்பநிலை என்று நாம் கூறும்போது வெப்பநிலை என்பது எப்போதும் நாம் உருவாக்கும் ரிலேடிவ் அறிக்கையாகும் மற்றும் அது எவற்றுடன் தொடர்புடையது எனவே இது இந்த மெல்டிங் பாய்ண்ட்டுடன் தொடர்புடையது மற்றும் அதை வெளியே கொண்டு வருவதற்கான சிறந்த வழி அந்த வெப்பநிலையின் விகிதத்தை மெல்டிங் பாய்ண்டாகப் பார்ப்பது எனவே இந்த விகிதம் உங்கள் ஹோமோலோகஸ் வெப்பநிலை மற்றும் இது 0 4 ஐ விட அதிகமாக இருக்கும் வரை அதாவது 0 5 க்கும் மேற்பட்டவர்கள் 0 7 என்று சொல்வார்கள் பிறகு நீங்கள் அதிக ஹோமோலோகஸ் வெப்பநிலையில் இருப்பதாகக் கூறுகிறீர்கள் இது சிறிய கிரெய்ன் அளவில் நடக்கிறது என்பதும் காணப்படுகிறது எனவே இந்த கலவையானது பொதுவாக மிக உயர்ந்த நீளம் மற்றும் இந்த உருக்குலைவு உயர் வெப்பநிலையில் நிகழ்கிறது ஒப்பீட்டளவில் உயர் வெப்பநிலை சிறிய கிரெய்ன் அளவுகள் இது ஸ்ட்ரக்சுரல் சூப்பர் பிளாஸ்டிசிட்டி என குறிப்பிடப்படுகிறது எனவே இது அந்த மெட்டீரியலின் ஸ்ட்ரக்சுரையும் அந்த பொருளுக்குள் என்ன நடக்கிறது என்பதையும் இது ஸ்ட்ரக்சுரல் சூப்பர் பிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் சூப்பர் பிளாஸ்டிக் தன்மையைப் பார்க்கும்போது பொதுவாக இது இந்த இரண்டு வகையான ஸ்ட்ரக்சுரல் மற்றும் என்விரான்மென்டல் ஆகும் ஆனால் பெரும்பாலான பயன்பாடுகளுக்கு சூப்பர் பிளாஸ்டிசிட்டியின் ஸ்ட்ரக்சுரல் அம்சத்தை மட்டுமே நாம் பார்க்கிறோம் சூப்பர் பிளாஸ்டிசிட்டியின் என்விரான்மென்டல் அம்சம் நான் சொல்வது அல்லது அதன் பதிப்பு என்பது ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியர் போல தோற்றமளிக்கும் பிஹேவியரைக் காண்பிக்கும் ஒரு பதிப்பாகும் அதாவது எல்லாவற்றையும் நான் குறிக்கிறேன் தோல்விக்கு முன் உங்களுக்குக் காண்பிக்கும் இந்த வகையான மிக நீண்ட நீளத்தை நான் குறிக்கிறேன் ஆனால் அவர்கள் அதைப் படிக்கும்போது ஒரு ஃபேஸ் மாற்ற வெப்பநிலைக்கு மிக நெருக்கமான வெப்பநிலையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் அல்லது சைக்கிள் ஓட்டுகிறீர்கள் என்பதோடு இது சம்பந்தப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் அந்த மெட்டீரியலில் சில ஃபேஸ் மாற்றங்கள் நிகழ்கின்றன மேலும் அந்த ஃபேஸ் மாற்றம் அந்த மெட்டீரியலின் பண்புகளில் குறிப்பிடத்தக்க அனிசோட்ரோபியை விளைவிக்கும் மேலும் இந்த அனிசோட்ரோபி நடக்கும் அந்த எல்லைக்கு நீங்கள் நெருக்கமாக இருந்தால் மற்றொரு திசையுடன் ஒப்பிடும்போது ஒரு திசையில் டிஃபார்மேஷனை அதிகரிப்பதன் மூலம் இந்த அனிசோட்ரோபியை உங்கள் வசதிக்காக பயன்படுத்துகிறீர்கள் அந்த செயல்பாட்டில் நீங்கள் தோல்விக்கு முன் நீண்ட இலாங்கேஷனைக் காண்கிறீர்கள் இது சூப்பர் பிளாஸ்டிசிட்டியுடன் நீங்கள் தொடர்புபடுத்தும் பிஹேவியர்களை வெளிப்படுத்துகிறது இது சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியர்க்கு அருகில் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வழியாகும் எனவே இந்த பெரிய டிஃபார்மேஷன்களை நீங்கள் பார்க்கும் அளவிற்கு இந்த சூழலில் நாம் அதை சூப்பர் பிளாஸ்டிக் என்று அழைக்கிறோம் பின்னர் அது அந்த மாதிரியின் இன்டெர்னல் என்விரான்மென்ட்டுடன் தொடர்புடைய ஏதோவொன்றின் காரணமாக இருக்கிறது எனவே இதை என்விரான்மென்டல் தொடர்பான சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியர் என்று அழைக்கிறோம் எவ்வாறாயினும் டெக்னாலஜிக்கல் பயன்பாடுகளுக்கான பெரும்பாலான பொறியியல் பயன்பாடுகளுக்கு இது மெட்டீரியல் அறிவியலிலும் இந்த பாடத்தின் சூழலிலும் நாம் விரும்பும் ஒன்று உண்மையில் நாம் பார்க்கும் ஒன்று இந்த ஸ்ட்ரக்சுரல் சூப்பர் எலாஸ்டிஸிட்டி இது எங்கள் கலந்துரையாடலுக்கு மிகவும் பொருத்தமானது மேலும் இது சிறிய கிரெய்ன் அளவு மற்றும் நாம் இங்கு பார்த்த மற்ற எல்லா நிகழ்வுகளுடன் தொடர்புடையது எனவே இதைத்தான் நாம் பார்ப்போம் நீங்கள் மெட்டிரியலை சிதைக்கும்போது என்ன நடக்கிறது என்ற யோசனையைப் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்குக் காட்டினேன் எனவே நாம் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்க்கிறோம் பின்னர் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்கு முயற்சிப்போம் பின்னிப் பிடிக்க முயற்சி செய்யலாம் இது நடக்கிறது என்று சொல்லலாம் எனவே இது சூப்பர் பிளாஸ்டிக் ஆகும் எனவே நாம் இன்னும் கொஞ்சம் திட்டவட்டமாக இருக்க வேண்டும் இலாங்கேஷன் என்பது மிகவும் பொதுவான சொல் மற்றும் நான் சொன்னது போல் உங்களிடம் 100 இருக்கலாம் நீங்கள் 1000 மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் மேலும் இது மிகவும் பரந்த அளவிலானதாகும் எனவே நீங்கள் 100 பிளாஸ்டிக் என்றும் 1000 சூப்பர் பிளாஸ்டிக் என்றும் அழைப்பீர்களா அது எங்கே அந்த எல்லை நிர்ணயம் எங்கே எனவே இலாங்கேஷனைப் பார்ப்பது நீங்கள் எதையாவது ஒரு சூப்பர் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் என்று அழைக்கும்போது என்ன என்பது குறித்த தெளிவான படத்தை உங்களுக்குத் தெரிவிக்காது எனவே இதை இன்னும் கொஞ்சம் பார்க்க இந்த நாய் எலும்பு வடிவத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இது ஒரு டென்ஸைல் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு டென்ஸைல் சோதனை செய்யும்போது என்ன நடக்கும் என்பது என்னவென்றால் நீங்கள் இப்போது இந்த திசையிலும் மற்றும் அந்த திசையிலும் அழுத்தத்தையோ அல்லது ஒரு சுமையையோ பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கும் சில சுமை எனவே L என்பது நீங்கள் விண்ணப்பிக்கும் சுமை மற்றும் ஒரு கிராஸ் செக்க்ஷன் பகுதி A இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கும் ஸ்ட்ரெஸ் LA ஆகும் அதுதான் நீங்கள் விண்ணப்பிக்கும் ஸ்ட்ரெஸ் மற்றும் அது இங்கே இருந்தால் கிராஸ் செக்க்ஷன் எனவே இங்கே சில கிராஸ் செக்க்ஷன் உள்ளது அந்த கிராஸ் செக்க்ஷன்க்கு நீங்கள் A பகுதியைப் பெறுகிறீர்கள் என்று நாம் கருதுவோம் எனவே இது ஒரு ரெக்டாங்குளர் கிராஸ் செக்க்ஷன் அந்த விஷயத்தில் நீங்கள் அதைப் போன்ற சில குறுக்குவெட்டு இருப்பீர்கள் அந்த குறுக்கு வெட்டு பகுதி ஏ எனவே நீங்கள் மாதிரி நாயை வெட்டினால் அது கிராஸ் செக்க்ஷன் ஆகும் எனவே இது நீங்கள் விண்ணப்பிக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும் மேலும் இந்த மாதிரியில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெய்னை பெறுவீர்கள் இப்போது அடிப்படையில் ஸ்ட்ரெய்ன் என்பது என்னவென்றால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் பொறியியல் ஸ்ட்ரெய்ன் என்று பார்த்தாலும் கூட அது உங்களுடைய அசல் நீளத்தின் நீள மாற்றமாகும் அதுதான் நீங்கள் பெறும் ஸ்ட்ரெய்ன் எனவே இப்போது நீங்கள் மெட்டிரியலை சுமக்கத் தொடங்கும் போது வடிகட்டுதல் செயல்முறையின் ஆரம்ப பகுதிக்கு ஒரு நியாயமான பிட் மெட்டிரியலை கஷ்டப்படுத்தத் தொடங்கும் போது நீங்கள் மெட்டிரியலை வலியுறுத்தத் தொடங்குகிறீர்கள் ஆரம்பத்தில் நீங்கள் காணும் எந்தவொரு ஸ்ட்ரெய்ன் எலாஸ்டிக் ஸ்ட்ரெய்ன் புள்ளியை நீங்கள் விடுவித்தால் அது அதற்குச் செல்லும் அசல் நீளம் எனவே நீளத்தில் எந்த மாற்றமும் இருக்காது இறுதியில் நீங்கள் போதுமான ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரித்தால் நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெய்ன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள் ஆரம்பத்தில் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் நிகழ்கிறது இது உங்கள் அசல் பரிமாணங்களைத் திரும்பப் பெறும் சுமைகளை அகற்றும்போது நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒன்று பின்னர் யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸைக் கடக்க நீங்கள் அழைத்தவுடன் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஏற்படத் தொடங்குகிறது எனவே இதைத்தான் நாம் பொதுவாகப் பார்ப்போம் எனவே இறுதியில் நீங்கள் யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸைக் கடந்தவுடன் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஏற்படத் தொடங்குகிறது இப்போது ஆரம்பத்தில் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மாதிரி முழுவதும் நிகழ்கிறது மேலும் இந்த டிஃபார்மேஷனை நீங்கள் தொடர்ந்தால் இந்த முழு மாதிரியும் ஒரு பெரிய மற்றும் பெரிய நீளத்திற்கு செல்லத் தொடங்குகிறது இந்த கட்டத்தில் நீங்கள் சுமைகளை விடுவித்தால் அது அசல் நீளத்திற்கு திரும்பிச் செல்லாது ஆனால் அது சிறிது நீளத்தில் நின்றுவிடும் அதுதான் நீங்கள் நிறைவேற்றிய ஒட்டுமொத்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் எனவே இதுதான் ஆரம்பத்தில் தொடங்குகிறது பின்னர் இந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனை நீங்கள் பெறுவீர்கள் இது அந்த நேரத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும் பின்னர் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் சோதனையைத் தொடர்ந்தால் நீங்கள் மாதிரியின் சுமையை தொடர்ந்து அதிகரிக்கிறீர்கள் பின்னர் மாதிரி கழுத்தில் உள்ள ஸ்ட்ரெஸ் தோன்றத் தொடங்குகிறது எனவே இது ஒரு கழுத்து இங்கே குறுக்கு வெட்டு பகுதி தெளிவாக குறைவாக இருப்பதை இங்கே காணலாம் எனவே நான் இதை ஒன்று என்று அழைத்தால் இதுவும் A1 இது A2 மற்றும் A2 A1 இவை கிராஸ் செக்க்ஷன் பகுதிகள் எனவே மாதிரியில் ஒரு பகுதி உள்ளது அங்கு குறிப்பிட்ட இடத்தில் சில மெல்லியதாக இருக்கும் பின்னர் நீங்கள் சுமைகளைப் பார்த்தால் சுமைகளைப் பராமரித்தால் எனவே சுமை எதுவாக இருந்தாலும் உங்களிடம் சில சுமை L உள்ளது பின்னர் நீங்கள் அந்த இடத்தில் 1 ஐக் காணலாம் ஆகவே இடம் 1 இல் உங்களுக்கு L A1 என்ற ஸ்ட்ரெஸ் உள்ளது இருப்பிடம் 2 இல் உங்களுக்கு L A2 என்ற ஸ்ட்ரெஸ் உள்ளது தெளிவாக இது σ1 σ2 மற்றும் σ2 σ1 ஐ விட அதிகமாக உள்ளது மேலும் நீங்கள் ஸ்ட்ரெய்னைக் காண்பீர்கள் நீங்கள் இப்போது செய்கிற நீளம் அதிகமாக உள்ளது இந்த மெல்லிய பகுதியில் நீளத்தின் ஒரு பகுதி நடக்கிறது ஏனென்றால் உங்களிடம் ஒரு கழுத்து இருப்பதால் கிராஸ் செக்க்ஷன் சிறியது எனவே இந்த பகுதி மெல்லியதாக உள்ளது எனவே இந்த பகுதியில் கழுத்து உருவாகியுள்ளது மற்றும் ஸ்ட்ரெய்ன் ஒரு பெரிய பகுதியை இங்கே நடக்கத் தொடங்குகிறது எனவே ஸ்ட்ரெய்ன் இப்போது நடக்கும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெய்ன் இனி இந்த முழு பகுதியிலும் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படாது எனவே இந்த முழு பகுதியிலும் ஸ்ட்ரெய்ன் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படவில்லை இந்த பகுதியில் உங்களிடம் அதிகமானவை உள்ளன எனவே இந்த ஸ்ட்ரெய்ன் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடக்கிறது எனவே நீங்கள் அதை ஒரு ஸ்ட்ரெய்ன் வீதமாகப் பார்த்தால் இது ஒரு யூனிட் நேரத்திற்கு நிகழும் ஸ்ட்ரெய்ன் அளவு t ஸ்ட்ரெய்ன் ரேட் ஸ்ட்ரெய்ன் ரேட் எனப்படும் ஒன்றை வரையறுப்போம் எனவே ஸ்ட்ரெய்ன் ரேட்டை ε என அழைப்போம் நேரம் ஸ்ட்ரெய்ன் நேரம் முழு பகுதியிலும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரெய்ன் உங்களுக்கு ஏற்பட்டால் ஸ்ட்ரெய்ன் முழு நீளத்திலும் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்பட்டாலும் ஸ்ட்ரெய்ன் ரேட் ஒரே மாதிரியாக இருக்கும் பின்னர் ஸ்ட்ரெய்ன் ரேட் முழு நீளத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே கழுத்து தோன்றும் வரை இது உண்மைதான் அதாவது கழுத்து தோன்றும் வரை ஸ்ட்ரெய்ன் ரேட் முழு நீளத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போது கழுத்து தோன்றியவுடன் நீங்கள் சில மதிப்பின் மொத்த ஸ்ட்ரெய்ன் பெறுவதை அறிந்திருந்தாலும் அந்தக் கஷ்டத்தின் ஒரு பெரிய பகுதியானது கழுத்தில் நிகழ்கிறது இது முழுக்க நடப்பதை விட மீதமுள்ள நீளத்திற்கு மேல் நடக்கிறது இடம் 1 இல் உள்ள ஸ்ட்ரெய்ன் ரேட் ε இரண்டாவது இடம் 2 இல் நடக்கும் ஸ்ட்ரெய்ன் ரேட்டை விட குறைவாக உள்ளது ஏனெனில் அந்த பகுதியில் அதிக ஸ்ட்ரெய்ன் நிகழ்கிறது இது ஒப்பீட்டளவில் பரந்த பகுதியுடன் ஒப்பிடும்போது மெலிந்து போகிறது எனவே ஸ்ட்ரெய்ன் ரேட்டை மாற்றிய பாராமீட்டர்களில் ஒன்றில் சோதனை நடந்து கொண்டிருக்கும்போது கழுத்து தோன்றியவுடன் கழுத்தில் உள்ள ஸ்ட்ரெய்ன் ரேட் மீதமுள்ள மாதிரியின் ஸ்ட்ரெய்ன் ரேட்டை விட அதிகமாக இருக்கும் எனவே இது நடக்கும் ஒரு நிகழ்வு இது உங்கள் மாதிரி இது எவ்வாறு கஷ்டப்படுகிறது எனவே நீங்கள் கழுத்தில் ε ஐப் பார்த்தால் இது மீதமுள்ள மாதிரியின் ε ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே கழுத்தில் நடக்கும் ε ̇ மாதிரியிலிருந்து தொலைவில் உள்ள பகுதிகளில் நிகழும் ε ̇ஐ விட அதிகமாக உள்ளது மேலும் இப்பகுதி ஸ்ட்ரெஸ்ஸாக மாறியுள்ளது என்பது உண்மையில் அங்கு அதிகமாக உள்ளது மேலும் ஸ்ட்ரெய்ன் இனி ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படாது எனவே இது மாதிரியில் நடக்கிறது என்று இப்போது கொடுக்கப்பட்டால் வெவ்வேறு மாதிரிகள் இந்த நிலைமைக்கு வித்தியாசமாக பதிலளிக்கின்றன எனவே இதுதான் நடந்தது எனவே உங்களிடம் ஸ்ட்ரெய்ன் ரேட் உள்ளது அது கழுத்தில் அதிகமாகிறது ஆனால் வெவ்வேறு மாதிரிகள் இந்த நிலைமைக்கு வித்தியாசமாக பதிலளிக்கின்றன அது இந்த சமன்பாட்டால் பிடிக்கப்படுகிறது இந்த சமன்பாடு ஸ்ட்ரெய்ன் ரேட்டில் இந்த வேறுபாடுகளுக்கு வெவ்வேறு மாதிரிகள் எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதைப் பிடிக்கிறது மேலும் இது ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் என குறிப்பிடப்படுகிறது எனவே இது ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறனை வெளிப்படுத்துகிறது எனவே நாங்கள் இங்கே என்ன பார்க்கிறோம் யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸை σy இங்கே காண்கிறோம் அதாவது ஸ்ட்ரெய்ன் ரேட்டை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் எனவே இது யீல்டு ஸ்ட்ரெஸ் மற்றும் இது ஸ்ட்ரெய்ன் ரேட் எனவே இந்த வழியில் எழுதப்பட்டிருப்பது உண்மையில் இது ஒரு கழுத்தை உருவாக்குவது பற்றி எதுவும் பேசுவதில்லை அல்லது இதுபோன்ற எந்தவொரு விஷயத்தையும் சாதாரணமாக கூறுகிறது இது வெறுமனே யீல்டு ஸ்ட்ரெஸ் பொதுவாக நாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவை வரையும்போது ஒரு யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸை மட்டுமே பார்க்கிறோம் எனவே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவை வரைவீர்கள் இது போன்ற ஒன்றை நீங்கள் காண்கிறீர்கள் இது ஒரு பொறியியல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெய்ன் வளைவு எனவே நீங்கள் இதைப் போன்ற ஒன்றைக் காண்கிறீர்கள் எனவே இங்கே எங்காவது நாம் ராய் என்று குறிக்கிறோம் எனவே யீல்டு ஸ்ட்ரெஸ் அங்கு நிகழ்கிறது எனவே இந்த வளைவில் ஒரு புள்ளியைக் குறிக்கிறோம் அது யீல்டு ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறோம் இந்த சமன்பாடு உண்மையில் அந்த மதிப்பு σy நீங்கள் காண்பீர்கள் என்பது நீங்கள் பயன்படுத்தும் ஸ்ட்ரெய்ன் ரேட்டைப் பொறுத்தது மற்றும் இது ஒரு சமன்பாட்டின் மூலம் ஒரு அடுக்குடன் பிடிக்கப்படுகிறது எனவே இந்த அடுக்கு ஸ்ட்ரெய்ன் ரேட்டுடன் தொடர்புடைய யீல்டு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு உணர்திறன் வாய்ந்தது என்பதைக் கூறுகிறது பொதுவாக நிறைய மெட்டிரியல்களுக்கு இந்த அடுக்கு சிறியது என்று கண்டறியப்பட்டுள்ளது எனவே நீங்கள் 0 1 என்று சொல்வதை விட குறைவாகவே மதிப்புகளைப் பார்க்கிறீர்கள் இது மிகக் குறைந்த குறைந்த மதிப்புகள் ஆனால் சில மெட்டிரியல்களுக்கு சில மதிப்புக்கு இது மிக அதிக எண்ணிக்கையாகும் எனவே நீங்கள் 0 3 0 4 போன்ற 0 3 0 4 0 5 போன்ற மதிப்புகளைப் பார்க்கிறீர்கள் ஆகவே m 0 3 அல்லது அதற்கு மேற்பட்டதை விட அதிகமாக இருந்தால் அது 0 4 அல்லது 0 5 முதலியவற்றின் வரிசையில் இருந்தால் அந்த மெட்டிரியலை அதிக ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் என்று விவரிக்கிறோம் எனவே மெட்டிரியலின் ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் அதிகமாக உள்ளது இது விவரிக்கப்படும் விதமாக மெட்டிரியலின் ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் அதிகமாக உள்ளது இது ஒரு நிகழ்வு எனவே ஸ்ட்ரெய்ன் ரேட் மாறினால் ஸ்ட்ரெய்ன் ரேட் அதிகரித்தால் யீல்டு ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் எனவே நீங்கள் இந்த சோதனையை குறைந்த ஸ்ட்ரெய்ன் ரேட்டில் செய்தால் ஒரு யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸைப் பெறுவீர்கள் அதிக ஸ்ட்ரெய்ன் ரேட்டில் இதைச் செய்தால் மற்றொரு யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸைப் பெறுவீர்கள் பொதுவாக அதிக ஸ்ட்ரெய்ன் ரேட்டில் அதிக யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸைப் பெறுவீர்கள் ஸ்ட்ரெய்ன் ரேட் எந்த அளவிற்கு யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸை பாதிக்கிறது என்பது இந்த அடுக்கு சார்ந்தது எனவே அதிக அடுக்கு என்பது ஸ்ட்ரெய்ன் ரேட்டில் அதே அதிகரிப்புடன் யீல்டு ஸ்ட்ரெஸின் அதிகரிப்பு அதிகமானது ஆகும் இப்போது நீங்கள் பிளாஸ்டிசிட்டிக்கு எதிராக சூப்பர் பிளாஸ்டிசிட்டியைப் பார்க்கும்போது தொழில்நுட்ப ரீதியாக உண்மையில் வித்தியாசம் இந்த அடுக்குக்கு வரும் எனவே இந்த அடுக்குக்கு நீங்கள் 0 4 0 5 வரம்பில் அதிக மதிப்பைக் கொண்டிருந்தால் அதுபோன்ற ஒன்று உங்களிடம் இருந்தால் அந்த வரம்பில் ஒரு ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் குறியீடு இருந்தால் அதை சூப்பர் பிளாஸ்டிக் என்று விவரிக்கிறோம் சூப்பர் பிளாஸ்டிக் எனவே நீங்கள் மெட்டிரியலின் பகுப்பாய்வைச் செய்து முடிக்கும்போது உங்களிடம் உள்ளதைப் பார்த்தால் நீங்கள் ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் ஆய்வைச் செய்து இந்த குறியீட்டுக்கான மதிப்பைக் கொண்டு வர முடியும் என்றால் இந்த குறியீட்டு வரம்பில் இருப்பதைக் காணலாம் இந்த 0 4 0 5 அல்லது அந்த விகிதத்தில் இந்த மெட்டிரியல் ஒரு சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியரைக் காட்டுகிறது என்பதற்கான குறிகாட்டியாக இதைப் பயன்படுத்தலாம் நீங்கள் மெட்டிரியலை விரிவுபடுத்துகிறீர்கள் என்பதற்கான மிக விளக்கமான உணர்வைக் கொண்டிருப்பதைத் தவிர அது தோல்வியடையும் முன்பு நீங்கள் அதை மிகப் பெரிய அளவில் விரிவுபடுத்துகிறீர்கள் மேலும் அதை சூப்பர் பிளாஸ்டிக் என்று அழைக்கிறீர்கள் இது எங்களால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத ஒன்று ஏனென்றால் மாதிரியின் மாதிரியில் உங்களுக்கு சில மாறுபாடுகள் இருக்கலாம் மற்றும் வயது முதலியன மாறக்கூடும் மேலும் இது மெட்டிரியலை மெட்டிரியளுடன் ஒப்பிடக்கூடிய ஒன்று அல்ல நீங்கள் அதை ஸ்ட்ரெய்ன் ரேட் சென்சிடிவிட்டி கருத்துக்குக் கொண்டுவர கீழே வந்தால் இந்த எக்ஸ்போனெண்ட்டைப் பார்த்தால் இந்த எக்ஸ்போனெண்ட்டைப் பயன்படுத்தி இவை அனைத்தும் ஒரு சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியரைக் காட்டும் பொருட்கள் என்று உண்மையில் சொல்வதற்கு மிகச் சிறந்த நிலையில் இருக்கிறோம் இவை அனைத்தும் ஒரு சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியர் காட்டாத மெட்டிரியல் இப்போது ஏன் ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் குறியீடு முக்கியமானது ஆகவே அது சில மெட்டிரியல் சூப்பர் பிளாஸ்டிக் ஆகப் போகிறது என்பதை அது ஏன் நமக்கு உணர்த்துகிறது அது எவ்வாறு நமக்குக் காட்டுகிறது தோல்விக்கு முன் ஒரு நீண்ட நீட்டிப்பில் அது எவ்வாறு பிரதிபலிக்கிறது எனவே இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது ஏன் நமக்குக் காட்டுகிறது குறியீட்டு அளவு அதிகமாக இருந்தால் மெட்டிரியல் ஒரு சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியரைக் காட்டுகிறது என்று ஏன் சொல்கிறோம் ஏனென்றால் தோல்விக்கு முன் நீண்ட நீளத்துடன் அதை பொதுவாக இணைக்கிறோம் எனவே உடல் ரீதியாக இதுதான் ஒரு மாதிரி மற்றும் தத்துவார்த்த கண்ணோட்டத்தில் இதை நாம் காண்கிறோம் நாம் அதை இந்த அடுக்கு m உடன் தொடர்புபடுத்துகிறோம் என்றும் அந்த மதிப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிக நீளத்தைக் காண்பீர்கள் என்றும் கூறுகிறோம் எனவே அது ஏன் நிகழ்கிறது எனவே அது ஏதோ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று எனவே இதைப் புரிந்துகொள்வதற்கு கழுத்தில் இருந்து விலகிச் செல்லும் பகுதிகளை விட கழுத்தில் ஸ்ட்ரெய்ன் ரேட் அதிகமாக இருப்பதைக் கண்ட இந்த யோசனைக்கு மீண்டும் செல்லலாம் எனவே கழுத்தில் அதே மாதிரிக்கு கழுத்திலிருந்து விலகி இருக்கும் பகுதிகளில் இருந்த இந்த ஸ்ட்ரெய்ன் ரேட்டை விட ஸ்ட்ரெய்ன் ரேட் E புள்ளி அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் அந்த மாதிரியைச் சோதித்துப் பார்க்கிறீர்கள் நீங்கள் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனை தொடங்கியுள்ள எலாஸ்டிக் டிஃபார்மேஷனைச் செய்துள்ளீர்கள் நீங்கள் ஒரு கட்டத்தில் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனைச் செய்யும்போது கழுத்து உருவாகிறது அந்த கழுத்து உருவாகும்போது அதே நேரத்தில் அதே சோதனையின் போது கழுத்தில் இருந்து விலகி இருக்கும் பகுதிகளில் கழுத்தில் உள்ள ஸ்ட்ரெய்ன் ரேட் அதே மாதிரியில் உள்ள ஸ்ட்ரெய்ன் ரேட்டை விட அதிகமாக இருப்பதைக் காண்கிறோம் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் இங்கே இந்த சமன்பாட்டிற்குச் சென்றால் எனவே உங்களிடம் உள்ளது σy C ε அதை இங்கே எழுதுவேன் எனவே இப்போது கழுத்தில் உள்ள ஸ்ட்ரெய்ன் ரேட் கழுத்திலிருந்து விலகி இருக்கும் பகுதிகளில் உள்ள ஸ்ட்ரெய்ன் ரேட்டை விட அதிகமாக இருப்பதை இங்கே காண்கிறோம் எனவே கழுத்தில் உள்ள σy கழுத்திலிருந்து தொலைவில் உள்ள σy ஐ விட அதிகமாக உள்ளது எனவே கழுத்தில் உள்ள σy கழுத்தில் உள்ள யீல்டு ஸ்ட்ரெஸ் இப்போது கழுத்திலிருந்து விலகி இருக்கும் பகுதிகளில் உள்ள யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக உள்ளது ஏனெனில் கழுத்தில் உள்ள ஸ்ட்ரெய்ன் ரேட் கழுத்திலிருந்து விலகும் வீதத்தை விட அதிகமாக உள்ளது மிக முக்கியமாக கழுத்தில் உள்ள யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸிற்கும் கழுத்திலிருந்து விலகி வரும் யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸிற்கும் இடையிலான இந்த வேறுபாடு கடுமையாக அதிகமாக இருக்கும்போது கழுத்திலிருந்து யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸுடன் ஒப்பிடும்போது கழுத்தில் அதிக யீல்டு ஸ்ட்ரெஸ்ஸைக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் வழக்கமாக கழுத்து துவங்கியதும் அது கழுத்தில் தொடர்ந்து சிதைந்துவிடும் பின்னர் கழுத்திலிருந்து விலகி இருக்கும் பகுதிகளில் மிக விரைவாக உங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்படும் உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படும் எனவே நீங்கள் அதைச் சோதிக்கத் தொடங்கும் பெரும்பாலான மெட்டிரியல்களுக்கு பொதுவான டென்ஸைல் சோதனை நடக்கும் அது சில பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனை கழுத்து வடிவங்களுக்கு உட்படுத்தத் தொடங்குகிறது பின்னர் அந்த பகுதியில் தான் டிஃபார்மேஷன் அதிகம் லோக்களைஸ் செய்ய பட்டு அதன் மெட்டிரியல் பகுதி பிரேம்கள் ஆகின்றன இப்போது ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் குறியீடு அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் கழுத்து உருவாகிறது எனவே உதாரணத்திற்கு கழுத்து இங்கே உருவானவுடன் இங்கே ε மீதமுள்ள மாதிரியுடன் ஒப்பிடும்போது அதிகரித்துள்ளது ε அதிகரித்துள்ளது எனவே σy மீதமுள்ள மாதிரியுடன் ஒப்பிடும்போது மீண்டும் அதிகரித்துள்ளது எனவே இப்போது நீங்கள் டிஃபார்மேஷனின் அடுத்த அதிகரிப்பு செய்ய விரும்பினால் மெட்டிரியல் எங்கு டிஃபார்மேஷன் ஆகும் அதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி நாம் ஏற்கனவே நெக்க்கை உருவாக்கியுள்ளோம் பொதுவாக பெரும்பாலான மாதிரிகளில் நீங்கள் ஒரு முறை நெக்க்கை உருவாக்கினால் அந்த நெக் பகுதியில் மேலும் சிதைப்பது நிகழ்கிறது எனவே மாதிரி தோல்வியடைகிறது ஸ்ட்ரெய்ன் ரேட்டின் உணர்திறன் குறியீடு அதிகமாக இருப்பதால் அந்த வட்டாரத்தில் σy அதிகரித்துள்ளது ஆகையால் நெக்கில் மாதிரியை மேலும் உருக்குலைப்பது மிகவும் கடினம் ஏனென்றால் ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் குறியீடு அதிகமாக இருப்பதால் நெக்கில் யீல்டு ஸ்ட்ரெஸ் அதிகரித்துள்ளது எனவே இது சோதனையின் போது நடக்கிறது இது சோதனையிலிருந்து சுயாதீனமாக நடக்கும் ஒன்றல்ல சோதனையின் போது நெக் உருவாகி நெக்கில் ஸ்ட்ரெய்ன் ரேட் அதிகரித்துள்ளது எனவே அந்த நேரத்தில் நெக்கில் இருக்கும் பகுதிக்கு யீல்டு ஸ்ட்ரெஸ் அதிகரித்துள்ளது எனவே இந்த பகுதியுடன் ஒப்பிடும்போது இந்த பகுதியை உருக்குலைப்பது மிகவும் கடினம் இந்த இரண்டு பகுதிகளையும் உருக்குலைப்பது எளிதானது என்பதை நீங்கள் காணலாம் எனவே சுவாரஸ்யமாக நீங்கள் கழுத்தை கண்டறிந்தாலும் சிதைப்பது இனி எளிதானது அல்ல கழுத்தை மேலும் சிதைக்க நீங்கள் இந்த சிதைவை இந்த பகுதியில் விநியோகிக்கத் தொடங்குங்கள் எனவே இப்போது இந்த பகுதி அதிகமாகவோ அல்லது முன்னுரிமையுடனோ டிஃபார்மேஷன் நிகழ்கிறது டிஃபார்மேஷன் நடக்காத பகுதியில் டிஃபார்மேஷன் நிகழ்கிறது எனவே நீங்கள் சாதாரணமாக எதிர்பார்ப்பதற்கு நேர்மாறானது நெக்கிங் நடக்காத பகுதிகளில் முன்னுரிமை இப்போது டிஃபார்மேஷன் நடக்கிறது ஏனெனில் அங்கு ஸ்ட்ரெய்ன் ரேட் குறைவாக உள்ளது எனவே யீல்டு ஸ்ட்ரெஸ் குறைவாக உள்ளது எனவே யீல்டு ஸ்ட்ரெஸ் குறைவாக உள்ள இடங்களில் ஸ்ட்ரெஸ் அதே அளவிற்கு செல்கிறது யீல்டு ஸ்ட்ரெஸ் குறைவாக இருந்தாலும் மெட்டிரியல் மிகவும் எளிதில் டிஃபார்மேஷன் ஆகிவிடும் இந்த பகுதியில் இப்போது அதிக டிஃபார்மேஷன் ஏற்படத் தொடங்குகிறது மேலும் இந்த பகுதியில் மேலும் டிஃபார்மேஷன் நடக்கத் தொடங்குகிறது எனவே நெக் உண்மையில் மற்ற மாதிரிகளை விட நிலையானதாக மாறும் நாம் திறம்பட பார்ப்பது ஒரு சூழ்நிலை அங்கு நெக் மீதமுள்ள மாதிரியை விட நிலையானதாகிவிட்டது எனவே டிஃபார்மேஷன் முழு மாதிரியிலும் பரவுகிறது அல்லது நீங்கள் நெக்க்கை வரிசைப்படுத்துவது முழு மாதிரியிலும் பரவுகிறது அது நெக்கில் மேலும் சிதைக்காது மாறாக இது மாதிரியின் மற்ற பகுதிகளை விட சிதைக்கிறது இப்போது அசல் நெக் உண்மையில் மேலும் உருக்குலைக்க வேண்டிய நிலைமைகளைப் பார்க்கத் தொடங்குவதற்கு முன்பு முழு மாதிரியும் இப்போது மிக முக்கியமான அளவு டிஃபார்மேஷன்க்கு திறன் கொண்டது எனவே சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியரை உங்களுக்குக் காட்டும் இந்த மெட்டிரியல் இந்த ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் குறியீட்டின் நேரடி விளைவாக அந்த பிஹேவியரை உங்களுக்குக் காண்பிப்பதற்கான காரணம் இதுதான் இந்த கருத்தை நீங்கள் கருத்தில் கொண்டவுடன் இந்த மெட்டிரியல் உண்மையில் இறுதியாக முறிவுகளுக்கு முன்னர் மிக நீண்ட அளவிலான விரிவாக்கத்தை ஏன் விரிவுபடுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஆகவே ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் குறியீடு மிகவும் முக்கியமானது என்பதற்கான காரணமும் அதனால்தான் 0 3 0 4 என்று சொல்வதை விட m இன் இந்த மதிப்பு மெட்டிரியல் சூப்பர் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்க்கு ஏற்ற மெட்டிரியல் என்பதைக் குறிக்கத் தொடங்குகிறது பிளாஸ்டிக் பிஹேவியர்க்கும் சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியர்க்கும் இடையிலான உண்மையான வேறுபாடு இதுதான் இது தொடர்புடைய அடிப்படை அம்சமாகும் மெட்டிரியலின் இயந்திர பண்புகள் குறித்த சில பாடத்திட்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னது போல் இது ஒரு பின்னணி என்று நான் நினைக்கிறேன் இது மிகவும் விரிவாக விவரிக்கப் போகிறது இதில் குறிப்பிடத்தக்க அளவு பணிகள் செய்யப்பட்டுள்ளன அதில் நிறைய இலக்கியங்கள் உள்ளன அதில் நிறைய புத்தகங்கள் உள்ளன அதில் புத்தக அத்தியாயங்கள் உள்ளன எனவே நீங்கள் இன்னும் விரிவான கலந்துரையாடலை விரும்பினால் அதைப் பார்க்க வேண்டும் ஆனால் இது அதற்கான பின்னணியை உங்களுக்கு வழங்குகிறது சூப்பர் பிளாஸ்டிசிட்டிக்கு இந்த மாதிரிகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவே என்ன நடக்கிறது என்பதை நாம் சோதனை ரீதியாக வெளிப்புறமாகக் கண்டோம் வெளிப்புறமாக நான் இந்தச் சோதனையைச் செய்யுங்கள் என்று சொன்னது போலவும் இந்த நீண்ட குற்றச்சாட்டு நீட்டிப்பைக் காண்கிறீர்கள் பின்னர் நீங்கள் சில ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் குறியீட்டு சோதனைகளைச் செய்தால் அதற்கான மதிப்பையும் பெறலாம் எனவே இது வெளிப்புறமானது எனவே நீங்கள் மாதிரியிலிருந்து சில எண்களை சில அளவீடுகள் செய்துள்ளீர்கள் அதன் அடிப்படையில் மாதிரியைப் பற்றி நாங்கள் சில அறிக்கைகளை வெளியிடுகிறோம் மாதிரி வெளிப்புறத்தில் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள விரும்புகிறோம் இது வெளிப்புறமாக நாம் பார்ப்பதைப் புரிந்துகொள்ள உதவும் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது எனவே நாங்கள் சூப்பர் பிளாஸ்டிசிட்டிக்கான மாதிரிகளைப் பார்க்கிறோம் உண்மையில் 2 பேர் வெவ்வேறு நபர்கள் மாதிரிகள் பரிந்துரைத்துள்ளனர் எனவே இது ஒரு நிகழ்வு என்று நான் கருதுகிறேன் இது விவாதத்திற்கு வரக்கூடியது நீங்கள் எப்போதும் வெவ்வேறு மாதிரிகளைப் பற்றி யோசிக்க முடியும் அது கூட இருக்கலாம் வெவ்வேறு மாதிரியில் நீங்கள் வெவ்வேறு மாடல்களைப் பார்க்கிறீர்கள் ஆனால் முக்கியமாக நீங்கள் இந்த இரண்டு மாடல்களையும் பார்க்க முனைகிறீர்கள் ஒன்று கிரெய்ன் பௌண்டரி ஸ்லைடிங் என்று அழைக்கப்படுகிறது இது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மாதிரியை நான் கூறுவேன் மேலும் அதிக வெப்பநிலையில் மீட்பு மற்றும் டைனமிக் மறுபடிகமாக்கல் பற்றிய இந்த யோசனையும் உள்ளது எனவே இந்த இரண்டு மாடல்களையும் சுருக்கமாகப் பார்ப்போம் சரியாக எதைப் பார்க்கிறோம் என்பதைப் பார்ப்போம் கிரெய்ன் பௌண்டரி ஸ்லைடிங்கை நீங்கள் பார்த்தால் யோசனை இது தான் எனவே உங்களிடம் இந்த கிரெய்ன்கள் நிறைய உள்ளன எனவே நிச்சயமாக இந்த ஒரு வரைபடத்தை நான் வரைகிறேன் நான் அதை ஒருவித தளர்வாக வரைந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கே இடைவெளி இல்லை எனவே உங்களிடம் ஏதேனும் ஒன்று இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அங்கே சில போரோசிட்டி இருக்கலாம் ஆனால் அது உண்மையில் போரோசிட்டி இல்லாமல் எதையாவது ஒன்றை நாம் விரும்பவில்லை எனவே இவை போதுமான அளவு உங்களுக்கு நெருக்கமானவை என்று நாம் கருதுவோம் உங்களிடம் உண்மையில் அதிக இடைவெளி இல்லை அதாவது இந்த மெட்டீரியல் இப்படிதான் இருக்கிறது இப்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸைப் பயன்படுத்தும்போது இந்த சோதனையின் பின்னணியில் இந்த 4 கிரெய்ன்கள் ஸ்ட்ரெஸ்ஸை உணர்கின்றன நீங்கள் சாதாரணமாக இழுக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கின்றன பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஏற்படுவதைப் பற்றி நாம் பேசுகிறோம் ஏனென்றால் நீங்கள் மாதிரியின் வழியாகவும் இந்த கிரெய்ன்ங்களின் தனிப்பட்ட கிரெய்ன்கள் வழியாகவும் டிஸ்லோகேஷன்கள் நிகழ்கின்றன எனவே பின்னர் கிரெய்னின் வடிவமே மாறுகிறது கிரெய்னின் வடிவம் மாறுகிறது எனவே இது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மெக்கானிசம் ஆகும் இது கிரெய்ன் மாற்றங்களின் வடிவத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பின்னர் கிரெய்ன்ங்களின் தொகுப்பு வடிவத்தை மாற்றுகிறது அவை கிரெய்ன் எல்லையில் தொடர்பைத் தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கும்போது பின்னர் செயல்பாட்டில் ஒட்டுமொத்த மாதிரி நீள்கிறது ஸ்ட்ரெஸ் மற்றும் ஸ்ட்ரெய்ன் இருப்பதால் நாம் ஒரு சூழ்நிலையை இப்போது பார்க்கிறோம் எனவே இந்த கிரெய்னை அந்த வழியில் திருப்ப முயற்சிக்கிறது இந்த கிரெய்னை இந்த வழியில் திருப்ப முயற்சிக்கிறது இது அந்த வழியில் திருப்ப முயற்சிக்கிறது இது இந்த வழியில் திருப்ப முயற்சிக்கிறது மற்றும் பல எனவே நீங்கள் ஒருவித சுழற்சியைக் கொண்டிருக்கலாம் இதன் மூலம் இந்த பை வழியாக கிரெய்ன்கள் ஒருவித ஸ்லைடை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இந்த இன்டெர்ஃபேஸில் இந்த மேல் கிரெய்ன்கள் இந்த திசையில் சரிந்து கொண்டிருக்கின்றன மேலும் இந்த 2 கிரெய்ன்கள் அந்த திசையில் சரிந்து கொண்டிருக்கின்றன சிறிது டிஃபார்மேஷன் ஏற்பட்டபின் இதைப் பார்த்தால் இது இன்னும் உங்கள் மற்ற கிரெய்ன்கள் என்று வைத்துக் கொள்வோம் இது சிறிது சிறிதாக திருப்பப்பட்டு பின்னர் இந்த கிரெய்ன் இங்கே வந்துவிட்டது பின்னர் மற்ற கிரெயின்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றன எனவே இதை நான் 1 2 3 மற்றும் 4 என்று அழைத்தால் இப்போது உங்களுக்கு 1 2 3 மற்றும் 4 உள்ளன ஆகவே அவை ஒன்றிற்கு ஒன்றைப் பொருத்து சரிகின்றன ஏனென்றால் இந்த திசையில் அழுத்தம் செலுத்தப்படுகிறது கிரெய்களின் தொகுப்பாக இருக்கும் இந்த இரண்டும் இழுக்கப்படுகின்றன மற்றும் அவை ஒன்றிற்கு ஒன்றைப் பொறுத்து சரியத் தொடங்குகின்றன இது நிறைய செய்ய வேண்டும் அந்த கிரெய்ன் எல்லைகள் எவ்வாறு உள்ளன அந்த கிரெய்ன் எல்லைகளில் என்ன நடக்கிறது அந்த கிரெய்ன் எல்லைகளில் என்ன வகையான கோணங்கள் உள்ளன திரை எல்லைகளில் பிணைப்பின் நிலை என்ன இது நடக்க நிறைய விஷயங்களைப் பார்க்க வேண்டும் ஆனால் இது தனிப்பட்ட கிரெய்ன்கள் டிஃபார்மேஷன் ஆவதற்குப் பதிலாக அந்த டிஃபார்மேஷன்கள் கூட்டாக மாதிரியின் ஒட்டுமொத்த டிஃபார்மேஷன்க்குக் காரணமாக விளைகிறது என்பதைப் பரிந்துரைக்கப்பட்ட மாதிரி இதுவாகும் இங்கே நம்மிடம் கிரெய்ன்களை டிஃபார்மிங் செய்வது அவசியமில்லாத ஒரு சூழ்நிலையில் உள்ளது ஆனால் அவை ஒன்றிற்கு ஒன்று தனிப்பட்ட கிரெய்ன்களைப் பொறுத்து தங்களைத் தானே இடமாற்றம் செய்கின்றன மேலும் இந்த இடமாற்றத்தின் விளைவாக ஒரு கொத்து கிரெய்ன்கள் ஒரு வழியிலும் ஒரு கொத்து கிரெய்ன்கள் மற்றொரு வழியிலும் மாற்றிவிட்டன எனவே மாதிரியில் மெட்டிரியல் உட்புறமாக நகர்ந்துள்ளது மற்றும் மெட்டிரியல் மாதிரியில் உட்புறமாக நகர்ந்துள்ளதால் நீங்கள் ஒரு வெளிப்புற டிஃபார்மேஷனைக் காண்கிறீர்கள் நீங்கள் கிரெய்ன் அளவுகளை சிறியதாக மாற்றும்போது இந்த வகையான கிரெய்ன்களின் மறுசீரமைப்பை உங்களுக்கு காண்பிப்பதற்கான மெட்டிரியலின் புராபபிலிடி அல்லது பொடன்ஷியல் ஆகியவை மிகவும் குறிப்பிடத்தக்கதாகிறது நான் உங்களுக்குக் கையால் வரையப்பட்ட ஒரு ஓவியத்தை காண்பித்தேன் ஆனால் அதை இங்கே பார்ப்போம் ஒருவிதமான மாதிரியாக நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் நான் உண்மையில் இங்கே எதிர் திசையில் டிஃபார்மேஷனைக் காட்டியுள்ளேன் நம்மிடம் உள்ள இந்த கிரெய்ன்களின் தொகுப்பு இந்த வழியில் இழுக்கப்படுகின்றன பின்னர் இந்த 4 கிரெய்ன்கள் 1 2 3 மற்றும் 4 ஆகியவற்றை நீங்கள் கொண்டிருக்கலாம் இதை நாம் 5 6 7 மற்றும் 8 என்று குறிப்பிடலாம் உங்களிடம் 1 நேரடியாக 5 க்கு கீழே 2 நேரடியாக 6 க்கு கீழே 3 நேரடியாக 7 க்கு கீழே மற்றும் 4 நேரடியாக 8 க்கு கீழே இருந்தது சில அழுத்தங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் உங்களிடம் 1 2 3 மற்றும் 4 மேலும் 5 6 7 மற்றும் 8 இருக்கும் இந்த சூழல் உள்ளது குறிப்பிடத்தக்க மறுசீரமைப்பு உங்களிடம் இருப்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் அதேசமயம் முன்பு 5 க்குக் கீழே 1 இருந்தது இப்போது 7 க்குக் கீழே உள்ளது முன்பு 6 க்குக் கீழே 2 இருந்தது இப்போது 8 க்கு கீழே உள்ளது இங்கே காணக்கூடியதன் அர்த்தம் இது எளிமையாக வரையப்பட்ட மாதிரி மற்றும் கிரெய்ன்கள் பெரியதாகக் காணபடுகின்றன மேலும் கொள்கையளவில் 1 2 3 4 ப் பொறுத்து மேலே உள்ள கிரெய்ன்கள் 5 6 7 8 சரிந்து கொண்டிருப்பதைப் போலத் தெரிகிறது அது நடப்பதற்காக உண்மையில் மேலேயுள்ள கிரெய்ன்கள் சிறிது மேலே செல்ல வேண்டும் கீழே உள்ள கிரெய்ன்கள் சிறிது கீழே நகர வேண்டும் பின்னர் அதை ஒரு மேக்ரோஸ்கோபிக் மாதிரியாகப் பார்த்தால் மறுசீரமைக்க வேண்டும் ஆனால் உண்மையில் இந்த அளவிலான இடைவெளி உருவாக்கம் இல்லாமல் நிறைய சரிவுகள் நடக்கின்றன சில சரிவுகள் சில சுழற்சிகள் உள்ளன இந்த டிஃபுயூஷன் கிரெய்ன் எல்லைகள் வழியாக நிகழ்கிறது இது ஒரு சிக்கலான நிகழ்வு பின்னர் இந்த சரிதல் நடக்கிறது ஆனால் இந்த மாதிரி நான் இங்கே வரைந்து கொண்டிருப்பது அங்கு என்ன நடக்கிறது என்பதன் சாராம்சத்தைப் பிடிக்கிறது மற்றும் கிரெய்ன்களின் ஒரு கொத்து ஒன்றிற்கு ஒன்றைப் பொறுத்து சரிய ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு வகையான சுருக்கத்தை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் நான் சொன்னது போல் இது மற்றொரு வரைபடம் இது உங்களுக்கு ஒரு நல்ல யோசனையைத் தருகிறது ஏனெனில் நீங்கள் பல முறை மைக்ரோ ஸ்ட்ரக்சுரைப் பார்க்கும்போது இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை விட இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்மையில் காணலாம் எந்த நிகழ்வு நிகழ்கிறது எந்த மெட்டிரியலில் அது நிகழ்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கும் ஏராளமான சான்றுகள் மற்றும் ஆய்வுகள் உள்ளன மேலும் மக்கள் இந்த மாதிரிகளைத் தொடர்ந்து மெருகேற்றினார்கள் அவர்கள் இந்த மாதிரிகளில் மாறுபாடுகளை உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறார்கள் நிச்சயமாக இந்த இயல்பிலான ஒரு மாதிரியை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நினைத்துப் பார்க்கும்போது கிரெய்ன்களின் இருப்பிடங்களைப் பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முயற்சிக்கிறீர்கள் ஒரு மாதிரியை மற்றொரு மாதிரியை விட நீங்கள் நம்பத்தகுந்த வகையில் ஆதரிக்க பெரும்பாலும் நியாயமாக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியை செய்ய வேண்டியிருக்கும் இது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று மேலும் நான் சொன்னது போல கிரெய்ன்கள் எவ்வாறு தங்களை மாற்றியமைக்கின்றன என்பதற்கான இந்த மூலப்பொருள் எப்போதும் இருக்கும் அவை திசையுற்றதாக இருக்கவேண்டிய அவசியம் இல்லை அதே போல் அவை இந்த படத்தில் உள்ளன இந்த படம் ஒரு திட்டம் சார்ந்த படமாகும் இது உங்களுக்கு 8 கிரெய்ன்களைக் காண்பிக்கும் அவை அனைத்தும் ஒரே அளவிலானவை அவை இங்கே நீங்கள் காணும் ஒரு குறிப்பிட்ட முறையான அமைப்பில் அமைந்தவை உண்மையில் இது பெரும்பாலான மாதிரிகளில் நீங்கள் காண்பது அல்ல சில கிரெய்ன் அளவு மாறுபாடுகள் இருக்கப் போகின்றன அவை சில திசைகளில் சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இது ஒரு திசையில் சற்று நீளமாகவும் மற்றொரு திசையில் சற்றே நீளமானதாகவும் வெவ்வேறு அளவுகளில் உங்களிடம் கிரெய்ன் இருக்கும் அந்த வெவ்வேறு அளவுகளும் ஒன்றோடு ஒன்று கலக்கப் போகின்றன ஒப்பீட்டளவில் பேசும் 2 முதல் 3 சிறிய கிரெய்ன்கள் முதல் 3 பெரிய கிரெய்ன்கள் வரை உங்களிடம் இருக்கும் அவை அனைத்தும் ஒன்றிற்கு ஒன்று அடுத்ததாக இருக்கும் இது ஒரு வகையான சிக்கலான சூழ்நிலை அவற்றை நீங்கள் ஒருவிதத்தில் எளிமைப்படுத்தவும் ஒரு மாதிரியைக் கொண்டு வரவும் முயற்சிக்கிறீர்கள் எனவே அந்த மாதிரியின் சாரத்தை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்று இது பொதுமைப்படுத்தவில்லை என்று தோன்றுகிறது ஆனால் அந்த மாதிரியில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் கூறலாம் என்பதற்கு இது இன்னும் போதுமானதாக இருக்கிறது மேலும் நீங்கள் சோதனை ஆதாரங்களை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவே சோதனைச் சான்றுகள் இதைக் கொடுப்பது உண்மையில் மிகவும் கடினம் ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அது நடந்து கொண்டிருப்பதால் உருக்குலைவைக் காணவும் கிரெய்ன்கள் அதை மறுசீரமைக்கவும் பார்க்க வேண்டும் ஆமாம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி மூலம் என்ன செய்ய முடியும் என்பதற்கான முன்னேற்றங்களுடன் பெருகிய முறையில் நம்முடைய அடுத்தடுத்த வகுப்புகளில் நீங்கள் உண்மையில் நானோ பொருள்களைப் படிக்கலாம் அங்கு இந்த வகையான மறுசீரமைப்பை நீங்கள் காணலாம் எனவே இது கிரெய்ன் எல்லை சரிதல் மற்றும் இந்த மாதிரியைப் பற்றி நான் சொன்னது போன்ற வேறுபாடுகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன இது சூப்பர் பிளாஸ்டிசிட்டியின் குறிப்பிடத்தக்க பகுதியை இந்த கோட்பாட்டைப் பயன்படுத்தி விளக்கப்பட்டுள்ளது மற்றொரு கோட்பாடும் உள்ளது அல்லது குறைந்தபட்சம் சில மெட்டிரியல்களுக்கு இது சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியருக்கு ஒத்ததாக இருக்கும் பிஹேவியர் எனக் கருதப்படுவதற்கான சிறந்த விளக்கமாகும் இது அதிக வெப்பநிலையில் மீட்பு மற்றும் இயக்க மறுபடிகமாக்கல் ஆகும் எனவே மீட்பு என்பது முதன்மையாக குறைபாடு அடர்த்தியைக் குறைப்பதோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வு ஆகும் எனவே இந்த குறைபாடு என்ன குறைபாடு என்பது மெட்டிரியலில் உருவாகியுள்ள அனைத்து டிஸ்லோகேஷன்கள் ஆகும் நீங்கள் அந்த மெட்டிரியலை உருக்குலைக்கிறீர்கள் இப்போது அதனால் டிஸ்லோகேஷன்கள் அல்லது நகரும் அணுக்களின் தளங்கள் அல்லது நகரும் அணுக்களின் அரை தளங்கள் அந்த மெட்டிரியலில் உருவாகின்றன மெட்டிரியலை மென்மேலும் டிஃபார்ம் செய்வதால் மென்மேலும் அரை தளங்கள் உருவாகின்றன அவை அனைத்தும் வெவ்வேறு திசைகளில் செல்ல முயற்சிக்கின்றன ஒரு அணுவின் அரை தளமானது அதிக ஆற்றல் கொண்ட நிலையாகும் அதற்கு நீங்கள் சரியான நிபந்தனைகளை வழங்கினால் அது உண்மையில் அணுக்களின் முழு தளமாக மாற விரும்பிடும் இதேபோல் நீங்கள் அந்த கிரிஸ்டலையும் டிஃபார்மிங் செய்கிறீர்கள் அதன் வடிவத்தை மாற்றுகிறீர்கள் அதன் வடிவ விகிதங்களை மாற்றுகிறீர்கள் பொதுவாக அதிகரித்த ஆற்றல் மற்றும் பலவற்றோடு தொடர்புடையது எனவே நீங்கள் சரியான நிபந்தனைகளை வழங்கினால் வழக்கமாக போதுமான உயர் வெப்பநிலை என்றால் அமைப்பு குறைந்த ஆற்றல் நிலைக்கு செல்ல விரும்பும் பொதுவாக எந்தவொரு பயன்பாட்டிற்கும் நாங்கள் உலோக வேலை செய்யும் உலோகத்தை உருவடிக்கும் போது நீங்கள் சில செயல்களைச் செய்கிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் அந்த மெட்டிரியலின் வடிவத்தை மாற்றுகிறீர்கள் நீங்கள் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் செய்துள்ளீர்கள் உங்களிடம் உள்ள அந்த செயல்பாட்டில் நீங்கள் நிறைய டிஸ்லோகேஷன்களை அறிமுகப்படுத்தியுள்ளீர்கள் நீங்கள் கிரெய்ன்களின் வடிவத்தையும் மாற்றுகிறீர்கள் பொதுவாக இது ஒரு உயர் ஆற்றல் நிலை மற்றும் இது மேலும் டிஃபார்மேஷனை எதிர்க்கிறது ஆகையால் அதிக யீல்டு ஸ்ட்ரெஸ் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மேலும் ஒரு தொழில்துறை அமைப்பில் இருப்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல ஏனெனில் நீங்கள் ஆற்றலை வீணடிக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் நிறைய ஆற்றலை செலவிடுகிறீர்கள் 5 டிஃபார்மேஷனை சில அளவு ஆற்றலுடன் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அடுத்த 5 டிஃபார்மேஷனையும் அதே அளவு ஆற்றலுடன் செய்வது நல்லது ஆற்றல் தேவை திடீரென்று கணிசமாக உயர்கிறது என்றால் டிஃபார்மேஷனைச் செய்வதற்கான உங்கள் செலவு அதிகரிக்கும் பொதுவாக நீங்கள் ஒரு தொழிற்சாலைக்குச் செல்லும் போதெல்லாம் அவர்கள் கணிசமான அளவு உலோக வேலை அல்லது உலோகத்தை உருவடித்தல் வேலையைச் செய்கிறார்கள் மற்றும் மாதிரியின் இந்த வடிவத்தைக் கணிசமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் ஓரளவு உலோக உருவடித்தல் அல்லது ஓரளவு வடிவ மாற்றத்தை செய்வார்கள் பின்னர் அவர்கள் வெப்ப சிகிச்சையைச் செய்வார்கள் அதாவது அந்த மாதிரியின் கட்ட வரைபடத்தைப் பொறுத்து அவர்கள் அந்த மாதிரியை ஒரு குறிப்பிட்ட உயர் வெப்பநிலைக்கு எடுத்துச் செல்கிறார்கள் அவர்கள் அதை ஒரு குறிப்பிட்ட உயர் வெப்பநிலைக்கு எடுத்துச் சென்று அவற்றை மீட்டமைக்க மெட்டிரியலில் நிகழ்ந்த செயல்முறைகளுக்கு அந்த வெப்பநிலையில் காத்திருக்கிறார்கள் இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இந்த டிஸ்லோகேஷன்கள் அனைத்தையும் உருவாக்கியுள்ளீர்கள் அந்த டிஸ்லோகேஷன்கள் அனைத்தும் மீண்டும் ஒன்றிணைந்துவிடும் இப்போது நீங்கள் அணுக்களின் தளங்களை முழுதாகக் கொண்டிருப்பீர்கள் மேலும் இந்த கிரெய்ன்கள் அனைத்தையும் வேறுபட்ட வடிவ விகிதங்களில் டிஃபார்ம் செய்துள்ளீர்கள் அந்த கிரெய்ன்கள் மீண்டும் அனைத்தும் உயர் ஆற்றல் நிலைகளின் கீழ் இருக்கும் பின்னர் நீங்கள் புதிய கிரெய்ன்களை அனைத்து திசைகளிலும் சமமாக அளவிடும் புதிய கிரெய்ன்களை அணுக்கருவாக்குவீர்கள் குறைந்த குறைபாடு அடர்த்தி கொண்ட மற்றும் சமமான கிரெய்ன்களைக் கொண்ட இந்த மெட்டிரியல் உண்மையில் வெப்ப சிகிச்சைக்காக நீங்கள் வைத்த மெட்டிரியலை விட இப்போது பலவீனமாக இருக்கும் பொதுவாக ஒரு உற்பத்தி கண்ணோட்டத்தில் இது ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் பயன்படுத்தப்படும் மெட்டிரியலின் வடிவத்தை மாற்றுவது கடினமாகிவிட்ட ஒரு மெட்டிரியலை நீங்கள் எடுத்துள்ளீர்கள் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட இறுதி வடிவத்தில் வைக்கலாம் என்பதற்காக நீங்கள் மெட்டிரியலின் வடிவத்தை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் பாதி வழியில் மெட்டிரியலின் வடிவத்தை மேலும் மாற்றுவது கடினமாகி வருவதை நீங்கள் கண்டீர்கள் இந்த வெப்ப சிகிச்சையை வரைவதன் மூலம் நீங்கள் அதை மீண்டும் ஒரு மென்மையான பொருளாக மாற்றுவீர்கள் மேலும் நீங்கள் வடிவத்தை மாற்றுவதற்கு இரண்டாவது சுற்றை செய்து நீங்கள் விரும்பும் இறுதி வடிவத்தை அடையலாம் இது நாம் செய்யும் பொதுவான செயல்முறை உண்மையில் வெப்ப சிகிச்சை குறிப்பாக செய்யப்படுகிறது மெட்டிரியலை மென்மையாக்குவதற்காக வெப்ப சிகிச்சை செய்யப்படுகிறது நீங்கள் தொடர்ந்து டிஃபார்மேஷனைச் செய்யலாம் உற்பத்தித் துறையின் பார்வையில் இது நல்லது இருப்பினும் பயன்பாடு அதிக வெப்பநிலை பயன்பாடாக இருந்தால் இது பொதுவாக பயன்பாட்டு கண்ணோட்டத்தில் நல்லதல்ல நீங்கள் வலுவான ஒரு மெட்டிரியலை எடுத்துள்ளீர்கள் அதை நீங்கள் சில சோதனைகள் செய்தீர்கள் அதற்கு ஒரு குறிப்பிட்ட வலிமை இருப்பதைக் கண்டறிந்தீர்கள் அதற்கு அந்த வகையான வலிமை இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் அதை நீங்கள் சில பயன்பாட்டு உபயோகத்திற்குக் கொண்டு வந்தீர்கள் இருப்பினும் அந்த பயன்பாட்டில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் அந்த பயன்பாட்டின் போது மெட்டிரியல் உண்மையில் பலவீனமடைகிறது உண்மையில் நீங்கள் அதை சோதித்ததை விட மிகக் குறைந்த அளவிலான அழுத்தத்தை மட்டுமே கையாள முடியும் எனவே அது தோல்வியடைகிறது குறிப்பாக இது பயன்பாட்டின் கண்ணோட்டத்தில் பெரியதல்ல ஆனால் சில குறிப்பிட்ட இறுதி பயன்பாட்டிற்கான மெட்டிரியலின் வடிவத்தை மாற்றும் கண்ணோட்டத்தில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இந்த உயர் வெப்பநிலை சிகிச்சையைச் செய்யும்போது நடக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் குறைபாடு அடர்த்தியில் குறைப்பு உள்ளது மேலும் உங்களிடம் அணுக்கருவாக்கம் மற்றும் வளர்ச்சியும் உள்ளன அவை பொதுவாக அதிக வெப்பநிலையில் ஏற்படும் இவை இரண்டும் வெப்ப சிகிச்சை செயல்முறைகளாகப் பயன்படுத்தப்படுகின்றன மெட்டிரியலை மென்மையாக்குவதற்கும் அதை மேலும் சிதைப்பதற்கும் உங்களுக்கு உதவுகிறது இந்த மீட்பு மற்றும் இயக்க மறுபடிகமாக்கல் என்பது டிஃபார்மேஷனுடன் சேர்ந்து நடக்கும் ஒரு சூழ்நிலையாகும் கருத்து என்னவென்றால் நான் உங்களுக்குச் சொன்ன வெப்ப சிகிச்சையில் இது 2 படி செயல்முறை நீங்கள் எதையாவது உருக்குலைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை செய்து முடித்தவுடன் டிஃபார்மேஷன் செய்வது கடினம் என்று நீங்கள் கண்டறிகிறீர்கள் அதை உலைக்கு எடுத்துச் சென்று அதை உலையில் வைக்கிறீர்கள் அதற்கு வெப்ப சிகிச்சையளிக்கவும் அதை மென்மையாக்கவும் வெளியே எடுக்கவும் மீண்டும் இயந்திரத்தில் வைக்கவும் உருக்குலைவு செய்யவும் நீங்கள் இயல்பான செயல்பாட்டைச் செய்கின்ற வழி இதுதான் அதேசமயம் நீங்கள் சில வெப்பநிலையில் டிஃபார்மேஷனைச் செய்கிறீர்கள் அங்கு குறைபாடு அடர்த்தியின் குறைப்பு அதே போல் புதிய படிகங்களின் அணுக்கருவாக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவை ஒரே நேரத்தில் உருக்குலைவு செயல்முறையுடன் நடப்பதாகத் தெரிகிறது நீங்கள் மெட்டிரியலை உருக்குலைக்கிறீர்கள் அது வலுவடைந்து வருகிறது பின்னர் அதன் குறைபாடு அடர்த்தி குறைந்து வருகிறது மறுபடிகமாக்கல் நடக்கிறது அது பலவீனமடைந்து வருகிறது நீங்கள் மேலும் டிஃபார்மேஷன் செய்கையில் அது வலுவடைந்து வருகிறது இவை இரண்டும் அருகருகே நடந்துகொண்டிருக்கின்றன ஒரு வகையில் ஒன்றுடன் வேலை செய்கின்றன அதே நேரத்தில் ஏற்படும் விளைவுகளை ஒன்றிற்கு ஒன்று எதிர்கொள்கின்றன எனவே மெட்டிரியல் தொடர்ந்து உருக்குலைந்து கொண்டிருக்கிறது அந்த நெக்கிங் சூழ்நிலையுடன் நாம் பார்த்தது போல் டிஃபார்மேஷன் நிகழ்ந்த இடம் எங்கிருந்தாலும் அங்குதான் குறைபாடு அடர்த்தி அதிகமாக உள்ளது கிரெய்ன்கள் அங்கு அதிகமாக உருக்குலைகின்றன அது மீண்டும் மறுபடிகமாதலுக்கு அதிக வாய்ப்பு அது அதிக வாய்ப்பு அங்கு மீட்கவும் எனவே இது தொடர்கிறது ஒரு மாதிரியில் நிகழும் மற்றொரு நிகழ்வை நீங்கள் காண்பது இதுதான் இது சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியர் போல தோற்றமளிக்கும் ஒன்றைக் காட்டுகிறது இவை இரண்டு முக்கிய நிகழ்வுகள் கிரெய்ன் எல்லை சரிதல் மற்றும் இந்த இயக்க மீட்பு மற்றும் இயக்க மறுபடிகமாக்கல் மேலும் இவை அனைத்தும் ஒரு நிகழ்வு என்று நான் சொன்னது போல் நீங்கள் நிறைய ஆய்வுகள் செல்கிறீர்கள் நீங்கள் ஆய்விலக்கிய ஆவணங்களைப் பார்த்தால் பல மாதிரிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன இதில் சில வேறுபாடுகள் இருக்கலாம் ஒருவேளை இதில் மற்றும் பலவற்றில் அதிக வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வகையான விஷயங்கள் தான் அவை சூப்பர் பிளாஸ்டிசிட்டியின் கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்றன சுருக்கமாக சூப்பர் பிளாஸ்டிசிட்டியின் ஒரு முக்கிய குறிகாட்டியானது இந்த உயர் ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் மற்றும் இது சூப்பர் பிளாஸ்டிசிட்டியின் உண்மையான குறிகாட்டியாகும் பல முறை நீங்கள் ஒரு டிஃபார்மேஷன் எண்ணைக் கொடுத்தால் அது தோல்வியின் நீட்சியாகக் கருதப்படாவிட்டால் அந்த மதிப்பைக் கொடுத்தால் வழக்கமாக ஒரு சூப்பர் பிளாஸ்டிக் மெட்டிரியல் கிடைத்திருப்பதை முறையாகக் குறிக்கும் போதுமான வழிமுறையாக அது கருதப்படுவதில்லை இது அதிக ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறனைக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் நீங்கள் அதைக் கண்டுபிடிப்பதை மக்கள் விரும்புவார்கள் மேலும் இது என்ன என்பதை உணரவும் இது ஸ்ட்ரெய்ன் ரேட் உணர்திறன் என்பதைக் கண்டறியவும் இது ஒரு சூப்பர் பிளாஸ்டிக் பிஹேவியரைக் குறிக்கும் சிறந்த வழியாகும் பல மாதிரிகள் சூப்பர் பிளாஸ்டிக் தன்மையைப் பார்க்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஆனால் உண்மையில் நான் சொல்லும் மாதிரியானது காலத்தின் சோதனையாக அல்லது அதிகபட்ச நம்பிக்கை இருக்கும் இடத்தில் இந்த கிரெய்ன் பௌண்டரி ஸ்லைடிங் உள்ளது மேலும் கிரெய்ன்களுக்குள் நகரும் அணுக்களின் தளங்கள் சம்பந்தப்படாமல் டிஃபார்மேஷன் நிகழும் ஒரு வழியாக சூப்பர் பிளாஸ்டிசிட்டியை விளக்க இது பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே டிஸ்லோகேஷன்கள் இல்லாமல் அல்லது டிஸ்லோகேஷன்களின் முதன்மை தேவை இல்லாமல் இந்த கிரெய்னை முழு கிரெய்ன்கள் ஒருவருக்கொருவர் பொறுத்து சறுக்குவதை விட இந்த டிஃபார்மேஷனை செயல்படுத்துகின்றன எனவே டிஸ்லோகேஷன்கள் இல்லாமல் அல்லது டிஸ்லோகேஷன்களின் முதன்மை தேவை இல்லாமல் இந்த டிஃபார்மேஷனை செயல்படுத்துவதற்கு பதிலாக முழு கிரெய்ன்கள் ஒருவருக்கொருவர் பொறுத்து சரிந்து கொண்டிருக்கின்றன இது இன்றைய வகுப்பிற்கான எங்கள் சுருக்கமாகும் இது சூப்பர் பிளாஸ்டிசிட்டியின் நிகழ்வுகள் மற்றும் நாம் விவரித்த இந்த வகையான நிலைமைகளின் கீழ் அது நிகழ்கிறது நானோ அளவில் என்ன நடந்தது என்பது தொடர்பான உறவில் அதைப் பார்க்கக்கூடிய சோதனைகளை நோக்கி நாம் மேலும் முன்னேறும்போது பார்ப்போம் மேலும் அந்த தரவு அதன் முடிவில் எதைக் குறிக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே அதைத்தான் நாம் இதை நோக்கி செல்கிறோம்